முந்தைய சொற்பொழிவில் பவர் டிவைடர்கள் மற்றும் காம்பினர்கள் பற்றி விவாதித்தோம் எனவே எங்களிடம் உள்ளது 2 வழி சம பவர் டிவைடர் மூலம் முறைத்துப் பார்த்தோம் பின்னர் அதன் S மேட்ரிக்ஸைப் பெற்றோம் இது ஒரு நல்ல பவர் டிவைடர் என்பதை நாங்கள் உண்மையில் பார்த்தோம் ஆனால் ஒரு நல்ல பவர் காம்பினர் அல்ல ஏனெனில் போர்ட் 2 இல் நாம் ஒரு இன்புட்ட்டைக் கொடுத்தால் நான்கில் ஒரு பங்கு பவர் ரெப்லக்டெட்கிறது நான்கில் ஒரு பங்கு பவர் போர்ட் 3 க்கும் ½ பவர் போர்ட் 1 க்கும் செல்கிறது சரி எனவே இதன் பொருள் ரெப்லக்க்ஷன் கோஏபிசிஎன்ட் நல்லதல்ல மேலும் இரண்டு போர்ட்ங்களுக் கிடையில் இணைவதும் இதன் பொருள் இந்த இரண்டு போர்ட்ங்களுக் கிடையில் ஐசோலேஷன்ப்படுத்துவது மிகவும் நல்லதல்ல ஆனால் 2 வழிக்குப் பிறகு நாங்கள் 3 வழியைப் பார்த்தோம் உண்மையில் 3 வழி Z1 Z2 Z3 86 6 என்றுபார்த்தோம் 4 வழி பவர் டிவைடருக்கு இரண்டு வெவ்வேறு கன்பிகுரேஷன்களைப் பார்த்தோம் ஒரு கன்பிகுரேஷன்வு ஒற்றைλ 4 பிரிவுமட்டுமே இருந்தது இரண்டாவது கன்பிகுரேஷன்வில் 2λ 4 பிரிவு இருந்தது பொதுவாக இது இந்த குறிப்பிட்ட பகுதியுடன் ஒப்பிடும்போது குறிப்பிட்ட வடிவமைப்பு அதிக பேண்ட்வித்யை கொண்டிருக்கும் ஸ்லைடு நேரம் 0133 ஐப் பார்க்கவும் பின்னர் நாம் ரெசிஸ்டோர்யுடன் சம பவர் டிவைடர்யைப் பார்த்தோம் அடிப்படையில் ரெசிஸ்டோர்யின் மதிப்பு 100 Ω க்கு சமம் உண்மையில் சமமான மற்றும் ஒற்றைப்படை பயன்முறை பகுப்பாய்வு பற்றி நாங்கள் விவாதிக்கும்போது நீங்கள் இந்த மதிப்பு எவ்வாறு படத்தில் வருகிறது என்பதைப் புரிந்துகொள்வீர்கள் எனவே நீங்கள் இன்னும் ஒன்று அல்லது இரண்டு விரிவுரைகள் காத்திருக்க வேண்டும் எனவே இந்த ஐசோலேஷன் படுத்தும் ரெசிஸ்டன்ஸ்பைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் S22மேலும் 0 S33 ஆகவும்மாறுவதைக் காணலாம் 0 ஆக மாறுகிறது மேலும் போர்ட் 2 முதல் போர்ட் 3 வரை இணைவது 0 ஆகும் அதாவது இடையிலான ஐசோலேஷன் போர்ட்ங்கள் 2 மற்றும் 3 மிகவும் நல்லது பவர் காம்பினராக நாம் பயன்படுத்தும் போது இது பற்றியும் விவாதித்தோம் எனவே நாம் இங்கே 1 W ஐ வைத்தால் 1 W இங்கே 2 இன்புட்ட்டு பவர்களைக் கொண்டிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் சம பேஸ்ம் சரி எனவே அவை சம ஆம்ப்ளிடியுட் மற்றும் சம பேஸ்த்தைக் கொண்டிருக்க வேண்டும் அவை சமமான ஆம்ப்ளிடியுட் இல்லாவிட்டால் கூட கரேன்ட் பாயும் நீங்கள் 1 W கொடுத்தால் போதும் இங்கே மற்றும் 0 8 W இங்கே எனவே தொடர்புடைய V2எதுவாக இருந்தாலும்V3 க்குசமமாக இருக்காது எனவே என்றால் இரண்டு வோல்ட்டேஜ்ங்கள் ஒரே மாதிரியாக இல்லை பின்னர் ரெசிஸ்டோர் வழியாக பாயும் மற்றும் இருக்கும் ரெசிஸ்டோர்யில் டிசிபேடெட் பேஸ்ம் இங்கிருந்து எவ்வாறு ரத்துசெய்யப்படுகிறது என்பதையும் நான் குறிப்பிட்டிருந்தேன் இங்கே இது 1800ஆகும் இங்கிருந்து இங்கிருந்து பேஸ் வேறுபாடு தோராயமாக 0 என்று கருதுகிறது இது அலட்சியமாக உள்ளது பின்னர் இங்கே அவுட்புட்டு 0 ஆக இருக்கும் இப்போது அதன் பிறகு நாங்கள் உதாரணத்தைப் பார்த்தோம் எனவே இது புனையப்பட்ட ஒன்றாகும் இது உள்ளே உள்ளது 4 வழிக்கான PCB லேஅவுட் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இது நீங்கள் எப்போதும் தேவையில்லை போர்ட்ங்களை இந்த பக்கத்தில் மட்டும் வைக்கவும் எனவே உங்களுக்கு வேறு ஒரு வித்தியாசமான யோசனையைத் தருவதற்கு அதுதான் என்று வைத்துக்கொள்வோம் போர்ட் 2 போர்ட்ங்கள் இந்த பக்கத்திலும் 2 போர்ட்ங்கள் இந்த பக்கத்திலும் இருக்க முடியும் என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்றால் என்ன நடக்கும் எனவே இங்கிருந்து இந்த பகுதி மட்டுமே இங்கிருந்து நீங்கள் மட்டும் தேவையில்லை உண்மையில் இது போன்ற பவர் டிவைடரைப் பயன்படுத்தலாம் இங்கிருந்து நீங்கள் இதைப் போன்ற ஒரு பவர் டிவைடரைப் பயன்படுத்தலாம் பின்னர் நீங்கள் இங்கே ஒரு கனெக்டர்பியை வைத்திருக்க முடியும் எனவே உண்மையில் ஒட்டுமொத்த PCB அளவு இப்போதுதான் இவ்வளவு இருக்கும் எனவே மக்கள் பொறுத்து விரும்பினால் தேவை அல்லது பயன்பாட்டிற்கு தேவைப்பட்டால் 4 போர்ட்ங்களும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் பக்க இது ஒரு தீர்வு ஆனால் 2 போர்ட்ங்கள் இந்த பக்கத்தில் இருக்க முடியும் மற்றும் 2 போர்ட்ங்கள் இதில் இருக்க முடியும் ஒப்பீட்டளவில் சிறிய PCBக்கு வழிவகுக்கும் பக்கமும் சிறிய PCBயும் சிறியதாக இருக்கும் பெட்டி அளவு கூட மேலும் இது சிறிய செலவையும் குறிக்கும் எனவே இந்த பவர் டிவைடர்யின் நடைமுறை உணர்தலை இப்போது பார்ப்போம் எனவே எங்களிடம் உள்ளது உண்மையில் FR4 சப்ஸ்டிரேட்க்கு ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு சாதாரண கண்ணாடி எபோக்சி சப்ஸ்டிரேட் ஆகும் பொதுவாக PCB உற்பத்திக்காக அல்லது உங்கள் மொபைல் போன்கள் அல்லது மடிக்கணினி பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது இந்த FR4 சப்ஸ்டிரேட்றைப் பயன்படுத்துங்கள் இவை எளிதில் கிடைக்கின்றன அவை ஒப்பீட்டளவில் மிகவும் மலிவானவை எனவேEr 4 4 எடுத்துள்ளோம் உண்மையில் Er4 முதல் 4 6 வரை இருக்கலாம் எனவே தயவுசெய்து முன் சரிபார்க்கவும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தத் தொடங்குகிறீர்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் இங்கே நாம் சப்ஸ்டிரேட்றின் தடிமன் பயன்படுத்தினோம் 0 8 மிமீ மற்றும் இந்த குறிப்பிட்ட சப்ஸ்டிரேட் 0 02 டான் டெல்டாவைக் கொண்டுள்ளது அதை அங்கே குறிப்பிடவும் பல FR4 சப்ஸ்டிரேட்கள் அவற்றின் டான் டெல்டா 0 025 வரை வேறுபடலாம் எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட சிமுலேஷன்ப்படுத்துதல் IE3D மென்பொருளைப் பயன்படுத்தி செய்துள்ளோம் எனவே நாம் என்னவென்று பார்ப்போம் இங்கேஇங்கே ஒரு போர்ட் 1 வரையறுக்கப்படுகிறது இது ஒரு போர்ட் 2 மற்றும் போர்ட் 3 இங்கே உள்ளது நீங்கள் அதை பார்க்க முடியும் இங்கு 2 போர்ட்ங்கள் வரையறுக்கப்பட்டுள்ளன போர்ட் 4 மற்றும் 5 உள்ளன இவை அடிப்படையில் ஒரு ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ்பு உண்மையில் IE3D இல் நீங்கள் உண்மையில் இரண்டு வெவ்வேறு விஷயங்களைக் கொண்டிருக்கிறீர்கள் முதலில் நீங்கள் தான் லேஅவுட் மற்றும் சிமுலேஷன் படுத்துதலுக்கான எம்கிரிட் ஐப் பயன்படுத்தவும்பின்னர் நீங்கள் செயலாக்கத்தை செய்யலாம் சிமுலேஷன் படுத்தப்பட்ட முடிவுகள் எனவே அது மோடுவா என்று அழைக்கப்படுகிறது பின்னர் மோடுவாவில் நீங்கள் இதை மாற்றலாம் போர்ட்ங்கள் 4 மற்றும் 5 மற்றும் இங்கே ஒரு ரெசிஸ்டோர் 100 Ω உடன் இணைக்கவும் எனவே நாம் இங்கு என்ன முடிவைப் பெறுகிறோம் என்று பார்ப்போம் எனவே Er 4 4 ஐஉங்களுக்குச் சொல்லஇந்த குறிப்பிட்ட விஷயத்தை 900 மெகா ஹெர்ட்ஸ் வரை வடிவமைத்தோம் எனவே நாங்கள் 900 மெகா ஹெர்ட்ஸில் வேவ்லென்த் என்ன என்பது தோராயமாக 33 செ மீ அதை 4 ஆல் வகுக்கவும் எங்களுக்கு அந்த தோராயமாக 8 செ மீ வகுத்தல் சொல்கிறேன்√εeமற்றும் நீங்கள் உண்மையில் இந்த போர்ட் உள்ளிட்ட பார்க்க முடித்தல் இங்கே மொத்த நீளம் சுமார் 57 5 மி மீ ஆகும் சரி எனவே நீங்கள் அதை சற்று 2 க்கு மேல் என்று சொல்லலாம்" சரி எனவே இப்போது சிமுலேஷன் படுத்தப்பட்ட முடிவைக் காண்போம் எனவே இங்கிருந்து இன்புட்டு 1 என்பதை நீங்கள் காணலாம் எனவே போர்ட் 2 மற்றும் போர்ட் 3 எனவே இது S21 S31என்பது பச்சை நிறத்தால் இங்கே காட்டப்பட்டுள்ளது 3 2 டி வெறுமனே அது வேண்டும் 3 dB மற்றும் 3 dB ஆக இருந்தன ஆனால் நாங்கள் ஒரு நஷ்டமான சப்ஸ்டிரேட்றைப் பயன்படுத்தியதால் சில லொஸ்கள் ஏற்படுகின்றன நடக்கும் அதனால்தான் 3 3 க்கு பதிலாக அது வெளிவருகிறது 3 2 டி இப்போது ரெப்லக்க்ஷன் கோஏபிசிஎன்ட்த்தைப் பார்ப்போம் எனவே ரெப்லக்க்ஷன் கோஏபிசிஎன்ட் புளொட் இதன் மூலம் காட்டப்படுகிறது ஊதா நிறம் இங்கேயே இருக்கிறது அதற்கான பேண்ட்வித்யை நான் இங்கு குறிப்பிட்டுள்ளேன் 20 டி S11 20 dB உண்மையில் 1 ரெப்லக்டெட் பவர்யைக் குறிக்கிறது சரி எனவே அதனால்தான் இந்த மதிப்புகள் சிறியதாகின்றன குறைவாகவும் எனவே 1 பவர் ரெப்லக்டெட்கிறது ஓய்வு பரவுகிறது எனவே இங்கிருந்து நீங்கள் இங்கே மதிப்பைப் படிக்கலாம் கிடைமட்ட கோடு 20 dB மற்றும் பெறப்பட்ட பேண்ட்வித் சுமார் 36 என்பதைக் காணலாம் எனவே அப்படியே இந்த பேண்ட்வித்யை மறைப்பதற்கு உண்மையில் போதுமானது என்று சொல்ல 900 மெகா ஹெர்ட்ஸ் என்று சொல்லலாம் நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம் 900 நானும் சொல்கிறேன் எனவே எங்களிடம் GSM 900 பேண்ட் உள்ளது இது 890 முதல் 960 வரை உள்ளது நாமும் CDMA 820 முதல் 890 வரை இருக்கும் எனவே இந்த பேண்ட் 820 முதல் 820 வரை உள்ளடக்கியது என்பதை நீங்கள் உண்மையில் பார்த்தால் 960 இது CDMA மற்றும் GSM 900 பேண்ட் இரண்டையும் உள்ளடக்கியது மேலும் எங்களுக்கு போதுமான அளவு உள்ளது இப்போது இதற்கும் இதற்கும் இடையிலான ஐசோலேஷன் என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இது தான் என்பதை நீங்கள் காணலாம் ஐசோலேஷன் வளைவு மற்றும் இந்த ஐசோலேஷன் வளைவு ஒப்பிடும்போது சற்று மாற்றப்பட்டிருப்பதை நீங்கள் உண்மையில் காணலாம் ரெப்லக்க்ஷன் கோஏபிசிஎன்ட் வளைவின் குறைந்தபட்சம் எது அதற்கு காரணம் இதுதான் குறிப்பிட்ட நீளம் 0 அல்ல இது ஒரு வரையறுக்கப்பட்ட நீளத்தைக் கொண்டுள்ளது சரி எனவே என்ன நடக்கிறது இது ஒரு என்று சொல்லலாம் 1800 சரி இந்த குறிப்பிட்ட ப்ரிக்யூவென்ஸிணைக் கூறுவோம் ஆனால் இது 0 அல்ல எனவே என்ன நடக்கிறது அந்த அதனால்தான் இந்த குறிப்பிட்ட ப்ரிக்யூவென்ஸில் சரியான ரத்து செய்யப்படுவதில்லை ஆனால் அது ஒரு சற்று மாறுபட்ட ப்ரிக்யூவென்ஸி எனவே இந்த குறிப்பிட்ட பரிமாணத்தால் என்ன செய்ய முடியும் என்பதை இந்த குறிப்பிட்ட விஷயத்தை நான் உங்களுக்குக் காட்டியுள்ளேன் செய்யுங்கள் அது உண்மையில் விஷயத்தை மாற்றும் ஆனால் S22மற்றும்S33என்றால் என்ன என்பதையும் பார்ப்போம் S22மற்றும்S33ஆகியவை உண்மையில் மிகவும் நல்லது20 dB பேண்ட்வித் நான் சொல்வதைப் பார்த்தால் அதை நீங்கள் இங்கே காணலாம் பின்னர் இவை மிகவும் கீழே உள்ளன சரி அதனால்நான் உண்மையில் பார்த்தால்S22S33 20 dB இது பேண்ட்வித் மிகப்பெரியது சரி எனவே அவுட்புட்ட்டு போர்ட்ங்களில் பொருந்துவது உண்மையில் மிகவும் நல்லது மேட்சிங் இன்புட்ட்டு போர்ட் அல்லது இந்த ஐசோலேஷன் கூட விரும்பிய 890 முதல் 960 மெகா ஹெர்ட்ஸ் வரை மிகவும் ஒழுக்கமானது எனவே இப்போது இந்த மைக்ரோஸ்ட்ரிப் கோடுகளின் லேஅவுட்ப்பு மிகவும் முக்கியமானது இங்கே நாங்கள் உங்களுக்குக் காட்டியுள்ளோம் இவை ஒரு நேர் கோடு போன்றவை என்ன நடக்கிறது என்பதை நாம் வெவ்வேறு வகை லேஅவுட்ப்புகளைப் பயன்படுத்துகிறோமா என்று பார்ப்போம் இங்கே நேராக பயன்படுத்துவதற்கு பதிலாக இது போன்ற வரியை நாம் உண்மையில் பயன்படுத்தினோம் நிச்சயமாக ஒரு வட்ட வளையத்தைப் போல நாம் சொல்ல முடியும் சில பகுதி இங்கிருந்து அகற்றப்படுகிறது எனவே நீங்கள் இப்போது ஒரு வட்ட வளையத்தைப் பயன்படுத்தினால் இது நீளம்λ 4 ஆகும் எனவே இப்போது மொத்தமாக இருப்பதைக் காணலாம் முந்தைய வழக்கை நினைவில் வைத்திருந்தால் நீளம் 57 5 ஆக இருந்தது இப்போது அது 36 6 ஆக உள்ளது அதாவது அளவு குறைக்கப்படுகிறது ஆம் இந்த அளவு சற்று என்று நீங்கள் கூறலாம் அதிகரித்தது ஆனால் பின்னர் கனெக்டர்கள் இங்கே இணைக்கப்பட வேண்டும் அது சிலவற்றை ஆக்கிரமிக்கும் இடம் சரி எனவே இந்த குறிப்பிட்ட திசையிலாவது கொஞ்சம் கொஞ்சமாக உணர முடியும் இப்போது இந்த சிமுலேஷன் படுத்துதல் ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ்பு இல்லாமல் செய்யப்படுகிறது இல்லை என்று நீங்கள் காணலாம் ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ்பு நீங்கள் ஐசோலேஷன் படுத்தலை வைக்கவில்லை என்றால் என்ன ஆகும் என்பதைக் காண்பிப்பதற்காக இது எனவே இந்த வழக்கில் நீங்கள் S21 S31 3 17 ஐக் காணலாம் முன்பு அது 3 2 dB எனவே செயல்திறன் கிட்டத்தட்ட ஒத்த உள்ளது இப்போது நீங்கள் பார்க்க முடியும்S22≅S32 இங்கிருந்து வளைவை நீங்கள் காணலாம் அதற்கான வளைவுகள் இவை அது 6 dB க்கு சமம் எனவே 6 dB நான்கில் ஒரு பவர் மீண்டும் ரெப்லக்டெட்கிறது மற்றும் ஒரு நான்காவது பவர் இங்கே செல்கிறது எனவே இப்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஸ்லைடு நேரத்தைப் பார்க்கவும் 1154 நீங்கள் ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ்பை வைத்தால் அதே வளையத்தில் இப்போது நாம் 2 ஐ வரையறுத்துள்ளதை நீங்கள் காணலாம் இங்குள்ள போர்ட்ங்கள் மற்றும் பின்னர் மோடுவாவில் இந்த இரண்டு போர்ட்ங்களை அகற்றி ஒரு ரெசிஸ்டன்ஸ்பை வைக்கிறோம் இது IE3D மென்பொருளின் மோடியா பகுதி என்பதை இங்கே காணலாம் எனவே அந்த போர்ட் 1 2 3 ஐ நீங்கள் காணலாம் இங்கே காட்டப்பட்டுள்ள 4 மற்றும் 5 ஐ இங்கே காட்டப்பட்டுள்ளது நாங்கள் அதை நீக்கிவிட்டு ரெசிஸ்டோர்யின் மதிப்பு R1 100 பதிலீடு செய்துள்ளோம் எனவே செயல்திறன் என்ன என்பதை இப்போது பார்ப்போம் S21 S31அவை அப்படியே இருப்பதை அவர்கள் காணலாம் இதற்கு முன் 3 இப்போது S32ஐப் பார்ப்போம் S32இந்த வளைவு இங்கே உள்ளது என்பதைநீங்கள் காணலாம் நீல நிறமாகக் காட்டப்பட்டுள்ளது S22இங்கேமுடிந்துவிட்டது இந்த முழு பேண்ட்வித்யிலும் S22மிகவும் சிறந்ததுஎன்பதை நீங்கள் காணலாம் S112 என்றால்என்ன இது மீண்டும் இந்த பேண்ட்வித் முந்தைய விஷயத்தைப் போலவே உள்ளது ஏனெனில் ஐசோலேஷன்ப்படுத்தும் ரெசிஸ்டன்ஸ்பைச் சேர்ப்பதன் மூலம் உண்மையில் எதுவும் நடக்காது ஆனால் என்ன மேம்படுத்தப்பட்டுள்ளது S22மேம்படுத்தப்பட்டுள்ளது S32மேம்படுத்தப்பட்டுள்ளது சரி மேலும் இப்போது இந்த குறிப்பிட்ட நீளம் குறைக்கப்பட்டதால் அந்த குறுகலான பகுதியுடன் ஒப்பிடுகிறோம் எடுத்தது எனவே இப்போது 2 கீழ் பீக் ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக இருப்பதைக் காணலாம் நீங்கள் ப்ரிக்யூவென்ஸி மாற்றம் மிகவும் சிறியது என்பதைக் காணலாம் எனவே இதை நாம் நெருக்கமாக இருக்க முடிந்தால் 0 க்கு இன்னும் கொஞ்சம் சிறியதாக இருப்பதால் இவை இரண்டும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகிவிடும் இப்போது 2 வழி பிராட்பேண்ட் பவர் டிவைடரான மற்றொரு வடிவமைப்பைப் பார்ப்போம் எனவே நாங்கள் இன்னும் அதே FR4 சப்ஸ்டிரேட்களைப் பயன்படுத்தியுள்ளன எனவே அது ஒன்றே ஆனால் இப்போது நீங்கள் 1λ 4ஐப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக பிரிவு நாம் உண்மையில்ரிங் பவர் டிவைடரின் 2λ 4 பிரிவைப் பயன்படுத்தியுள்ளேன் நாம் இங்கு வைத்துள்ள ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ்பின் காரணமாக காம்பினர் நான் சேர்த்துள்ளேன் இப்போது நாம் இங்கே இரண்டு வெவ்வேறு விஷயங்களை வரையறுக்க வேண்டும் எனவே இவை இங்கே இருப்பதை நீங்கள் காணலாம் இங்குள்ள போர்ட்ங்கள் மற்றும் இவை இங்குள்ள போர்ட்ங்கள் மற்றும் இங்கே நீங்கள் அந்த போர்ட் 1 இது போர்ட் 2 போர்ட் 3 ஆகும் எனவே போர்ட் 4 மற்றும் 5 க்கு இடையில் இங்கே சரியாக உள்ளது 200 Ω இன் ரெசிஸ்டன்ஸ்பு இங்கே இது 70 7 Ω ஆகும் எனவே இது அடிப்படையில் பேண்ட்வித்யை மேம்படுத்துவதாகும் பவர் டிவைடர்க்கு இரண்டு பகுதியைப் பயன்படுத்தி பவர் காம்பினர்பிற்கான பேண்ட்வித் மேம்படுத்த இந்த இரண்டு ஐசோலேஷன் படுத்தும் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுகிறது எனவே S21 S31என்றால்என்ன என்று இப்போது பார்ப்போம் இது இப்போது 3 3 dB இந்த மோதிரத்தை முன்பு நினைவு கூர்ந்தால் கொடுக்கப்பட்ட 3 எனவே இப்போது எங்களுக்கு கூடுதல் விஷயம் உள்ளது எனவே எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லொஸ் உள்ளது எனவே அது பாதை லொஸ் ஏன் அதிகரித்துள்ளது எனவே அதனால்தான் 3 3 dB இப்போது S11 20 டி பியைப்பார்ப்போம் இது உண்மையில் ஒப்பிடும்போது மிகவும் பரந்த ப்ரிக்யூவென்ஸி அளவுகோலாகும் நாங்கள் இங்கே காட்டியவை எனவே அளவு என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஆனால் நான் கொடுத்திருக்கிறேன் எண்கள் இங்கே எனவே S11 20 டி பிக்கு நீங்கள் இங்கே காணலாம் இது ஐசோலேஷன் உண்மையில் இப்போது மிகவும் நல்லது இது S11 ஐவிட அகலமானது எனவே S32 20 மற்றும் S22 ஆகியவை25 dB ஐ விடக் குறைவு இந்த முழு வரம்பிலும் இந்த குறிப்பிட்ட விஷயம் 618 இலிருந்து 1068 க்கு கொடுக்கப்படுவதை இப்போது நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் பெர்சண்டேஜ் பேண்ட்வித்யை கணக்கிட முடிந்தால் அது 53 ஆக இருக்கும் நாம் எப்படி பெர்சண்டேஜ் பேண்ட்வித்யை கணக்கிடவா இது உண்மையில் எளிது பெர்சண்டேஜ் பேண்ட்வித் பேண்ட்வித் f0×100 எனவே பேண்ட்வித்யை கணக்கிட வித்தியாசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த இரண்டு மற்றும் f0இந்த இரண்டு விஷயங்களின் மைய ப்ரிக்யூவென்ஸிணாக இருக்கும் மற்றும் மைய ப்ரிக்யூவென்ஸி இருக்க முடியும் இந்த இரண்டின் கூட்டுத்தொகையை 2 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே அது 53 ஆக வெளிவருகிறது எனவே எல்லா நேரங்களிலும் நாம் கண்ணாடி எபோக்சி சப்ஸ்டிரேட்றை வடிவமைக்க வேண்டியதில்லை என்று உங்களுக்குச் சொல்ல வேண்டும் நஷ்டமான சப்ஸ்டிரேட் சிறந்த தரமான சப்ஸ்டிரேட் தேவைப்படும் பயன்பாடு உள்ளன செயல்திறன் எனவே 2 8 ஜிகாஹெர்ட்ஸின் வடிவமைப்பு உதாரணத்தை இங்கே உங்களுக்குச் சொல்ல வேண்டும்உண்மையில் இந்த குறிப்பிட்ட விஷயம் பாதுகாப்பு அமைப்பில் ஒன்றின் தேவை எனவே நாங்கள் ஒரு டூராய்டு சப்ஸ்டிரேட்றைப் பயன்படுத்தினோம் இங்கே இது மிகக் குறைந்த டான் டெல்டாவைக் கொண்டுள்ளது ஏனெனில் இது 0 33 ஆகும் தடிமன் முன்பு 0 8 மிமீ சரி எனவே இப்போது εrகுறைந்துவிட்டதால் அது உண்மையில் 50 Ω கோட்டின் அகலத்தை அதிகரிக்கும் Er 4 4 உடன்ஒப்பிடுக எனவே மீண்டும் ஐசோலேஷன்ப்படுத்தும் ரெசிஸ்டன்ஸ்பு இங்கு வைக்கப்பட்டுள்ளது இது 100 Ω ஆகும் முன்பு போல எனவே இந்த வட்ட வளையத்தை நாங்கள் பயன்படுத்தியிருப்பதை நீங்கள் காணலாம் எனவே பார்ப்போம் முடிவுகள் எனவே இது சிமுலேஷன் படுத்தப்பட்ட முடிவு வடிவமைக்கப்பட்ட ப்ரிக்யூவென்ஸி 2 8 ஜிகாஹெர்ட்ஸ் ஆகும் எனவே நாம் இங்கே என்ன பெற்றுள்ளோம் என்று பார்ப்போம் 06 dB சரி எனவே அதற்கு பதிலாக 3 dB நாங்கள் 3 06 dB ஐப் பெறுவதால் இங்கிருந்து இங்கிருந்து செல்லும் சில லொஸ்கள் நடக்கின்றன விளிம்பு புலங்கள் உள்ளன அவை சிறிய ரேடியேஷன் லொஸ்களுக்கும் காரணமாக இருக்கலாம் சரி எனவே ஆனால் இன்னும் சிறந்தது 3 இது 3 06 ஆகும் இப்போது இதை 3 06 க்கு பதிலாக லொஸ் சப்ஸ்டிரேட்டன் ஒப்பிட்டுப் பார்த்தால் எங்களுக்கு 3 17 கிடைத்தது அதனால் உண்மையில் 0 1 dB பற்றி மட்டுமே வேறுபாடுகள் பேசுகின்றன எனவே ஒருவர் இன்னும் குறைந்த விலையில் பயன்படுத்தலாம் பாதுகாப்பு அமைப்பு அல்லது செயற்கைக்கோள் என்று சொல்வோம் தொடர்பு அவர்களின் செயல்திறன் மிகவும் முக்கியமானது செலவு அவ்வளவு முக்கியமல்ல அதேசமயம் தொலைதொடர்பு ஆபரேட்டர் பேண்ட் வாக இருக்கக்கூடிய வணிக பயன்பாட்டிற்காக நாங்கள் வடிவமைக்கும்போது CDMA GSM 900 1800 3 G அல்லது 4 G அல்லது வைஃபை பேண்ட் வுக்கு பொதுவாக நாங்கள் அந்த குறிப்பிட்ட வழக்கு குறைந்த விலை சப்ஸ்டிரேட்றைப் பயன்படுத்துகிறோம் எனவே உண்மையில் என்ன நடக்கிறது என்பது பற்றி இப்போது உங்களுக்கு கொஞ்சம் யோசனை இருக்கிறது எனவே இந்த விஷயத்தில் மீண்டும் நீங்கள் காணலாம் S11 2 எனவே இது S11 ஆகும் S32என்பது இங்கே புளொட் த்திட்டம் என்பதை நீங்கள் காணலாம் சரியாகச் செய்தால் இங்குள்ள அளவு மிகச் சிறியதாகவும் பின்னர் S22மீண்டும்இருப்பதையும் நீங்கள் காணலாம் மிகவும் பெரியது எனவே இந்த பரமீட்டர்ஸ் அனைத்திற்கும் இங்கு பெறப்பட்ட பேண்ட்வித் 2 36 முதல் 3 25 வரை மற்றும் இது சுமார் 32 ஆகும் எனவே இது மிகவும் பெரிய பேண்ட்வித் சரி எனவே இப்போது இந்த குஆர்டெர் வேவ் டிரான்ஸ்பார்மர்யைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக சில நேரங்களில் நாம் மொத்த எல் பயன்படுத்தலாம் L மற்றும் C கூறுகளும் சரி அளவு உண்மையில் முக்கியமானதாக இருக்கும்போது இது பொதுவாக செய்யப்படுகிறது கருத்தில் 100 மெகா ஹெர்ட்ஸ் 100 MHz என்று சொல்லலாம் என்று நீங்கள் ஏதாவது வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் வேவ்லென்த் என்னவாக இருக்கும் அது 3 மீட்டர் இருக்கும் Λ 4என்னவாக இருக்கும் அது 75 ஆக இருக்கும் செ நீங்கள் மிக உயர்ந்த டைஎலெக்ட்ரிக் நிலையான சப்ஸ்டிரேட்றைப் பயன்படுத்தினாலும் அளவு மிக அதிகமாக இருக்கும் பெரியது எனவே அந்த பயன்பாடுகளில் சிலவற்றில் கொடுக்கும் L மற்றும் C கூறுகளைப் பயன்படுத்துவது நல்லது எங்களுக்கு தேவையான செயல்திறன் ஆனால் இருப்பினும் இங்கே நான் உங்களுக்கு உதாரணத்தைக் காட்டியுள்ளேன் 1 5 ஜிகாஹெர்ட்ஸில் ஒரு வடிவமைப்பு அதனால் மைய ப்ரிக்யூவென்ஸி இந்த முழு விஷயம் என்ன என்று பார்ப்போம் நாம் அதை எப்படி செய்வது சரி எனவே இது 50 Ω இது 50 Ω இது 50 Ω என்று சொல்லலாம் இதை நாம் நேரடியாக இணைத்தால் இதுவும் நல்ல யோசனையல்ல ஏனென்றால் 50 உடன் இணையாக 50 எனக்கு 25 Ω ஐக் கொடுக்கும் பின்னர் இன்புட்டு இங்கே காணப்படும் இம்பெடன்ஸ் 25 Ω ஆக இருக்கும் அது எனக்கு ஒரு VSWR 2 ஐ வழங்கும் சரி 1 பவர் என்று பொருள் மீண்டும் ரெப்லக்டெட்கப்படும் எனவே அது ஒரு நல்ல தீர்வு அல்ல எனவே இது இங்கே என்ன லம்புட் L மற்றும் C எனவே உங்களுக்காகவே முதல் அது நீங்கள் ஒரு இண்டக்டரின் பார்க்க முடியும் சம பவர் டிவைடர என்பதால் காட்டL1உள்ளது இங்கிருந்து இங்கே இணைக்கப்பட்டுள்ளது அடுத்த இண்டக்டர் L2இங்கிருந்து இங்கே இணைக்கப்பட்டுள்ளது இது இப்போது அதே 5 nHஇந்த போர்ட்த்திற்கும் இந்த போர்ட்த்திற்கும் இந்த போர்ட்த்திற்கும் இந்த போர்ட்த்திற்கும் இடையில் நீங்கள் உண்மையில் பார்க்கலாம் இண்டக்டர்யை இணைத்துள்ளோம் இப்போது இந்த இண்டக்டர் எங்கிருந்து வருகிறது இப்போது நாங்கள் குறிப்பிட்டதை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும் இம்பெடன்ஸ் மேட்சிங் நுட்பம் சரி எனவே இம்பெடன்ஸ் மேட்சிங் நுட்பத்தில் கற்பனை செய்து பாருங்கள் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த இம்பெடன்ஸ்பை 50 Ω 100 Ω க்கு மாற்ற வேண்டும் சரி அதனால் என்ன நீ செய் இப்போதுஇந்த நேரத்தில்எனது Z0தேவைப்படுகிறது நாம் Z இன்புட்டு என்று சொன்னாலும் ஆனால் ஸ்மித் விளக்கப்படதுக்கு நீங்கள் நினைக்கும் இம்பெடன்ஸ் 100 Ω ஆக இருக்க வேண்டும் இது 50 ஆகும் எனவே 50 100 க்கு மாற்றப்பட வேண்டும் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் 100 உடன் 50 ஐ இப்போது இயல்பாக்குகிறீர்கள் எனவே 50 என்பது 0 5 க்கு சமமாக இருக்கும் 0 5 ஐக் கண்டறியவும் ஸ்மித் விளக்கப்படம் இப்போது மொத்த இம்பெடன்ஸ் மேட்சிங்த்தை நினைவுபடுத்துகிறது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இந்த சாதாரண வட்டம் பின்னர் நீங்கள் ஒரு புள்ளியிடப்பட்ட வட்டத்தை வரையலாம் எனவே 0 5 உண்மையான ஆக்ஸிஸ்சில் இருக்கும் நீங்கள் மேலே செல்லுங்கள் அதாவது நீங்கள் தொடரில் ஒரு இண்டக்டர்யைச் சேர்க்கிறீர்கள் ஒரு ரெப்லக்க்ஷன்ப்பை எடுத்து பின்னர் காப்பாசிட்டன்ஸ்வைச் சேர்க்கவும் எனவே இதுதான் செய்யப்பட்டுள்ளது எனவே இண்டக்டர் தொடர் மற்றும் காப்பாசிட்டன்ஸ்வு ஆகியவற்றில் சேர்க்கப்பட்டுள்ளது எனவே இங்கிருந்து ஒரு இண்டக்டர் இங்கிருந்து மற்றொரு இண்டக்டன்ஸ் இப்போது நாங்கள் ஒரு காப்பாசிட்டன்ஸ்வை மட்டுமே சேர்த்துள்ளதை நீங்கள் உண்மையில் காணலாம் ஏனென்றால் இங்கிருந்து தரையில் ஒரு காப்பாசிட்டன்ஸ்வு இருக்கும் இங்கிருந்து ஒரு காப்பாசிட்டன்ஸ்வு இருக்கும் தரையில் ஆனால் 2 கெபாசிடர்ங்கள் இப்போது இணையாக உள்ளன அவை ஒற்றை மூலம் மாற்றப்படலாம் கெபாசிடர் சரி எனவே இந்த கெபாசிடர் இங்கிருந்து தரையில் இருக்கும் இந்த மதிப்புகளைப் பயன்படுத்துவதன் மூலம் இப்போது பார்ப்போம் எங்களுக்கு கிடைத்ததைப் பாருங்கள் சரி எனவே இது ரெப்லக்க்ஷன் கோஏபிசிஎன்ட் புளொட் ஆகும் இது பெறப்பட்ட பேண்ட்வித் 1 3 இலிருந்து 1 73 க்கு என்பதை நீங்கள் காணலாம் 28 பேண்ட்வித் இப்போது நாங்கள் குஆர்டெர் வேவ் டிரான்ஸ்பார்மர்களைப் பயன்படுத்தியதை நினைவில் கொள்க இதை விட சற்று அதிகமான பேண்ட்வித்யை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் ஆனால் இந்த பேண்ட்வித் கூட பெரும்பாலான பயன்பாட்டிற்கு போதுமானது இப்போது நான் குறிப்பிட விரும்பும் வேறு சில விஷயங்களை நீங்கள் S21 S31 3 dB உண்மையில் அது உண்மையில் தான் மற்ற முடிவுகளை விட சிறந்தது ஏனென்றால் மற்ற சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் இருந்தது அதனால் நீண்ட டிரான்ஸ்மிஷன் லைன் என்றால் லொஸ்கள் இருக்கும் இங்கே முழு விஷயத்தின் மொத்த அளவு சுமார் 4 எனவே இது மிகச் சிறிய சிறிய பவர் டிவைடர் என்பதை நீங்கள் உண்மையில் காணலாம் சரி எனவே இது 3 dB மற்றும் இந்த வடிவமைப்புகள் அனைத்தும் மீண்டும் கண்ணாடி எபோக்சி சப்ஸ்டிரேட்றில் செய்யப்படுகின்றன எனவே அது அனைத்தும் ஒரு லொஸ் சப்ஸ்டிரேட் இல்லை இப்போது இங்கு ஐசோலேஷன் படுத்தும் ரெசிஸ்டன்ஸ் இல்லை என்பதால் எனவே நீங்கள் S22 S32 6 dB என்பதைக் காணலாம் மைய ப்ரிக்யூவென்ஸிணில் இங்கேயே உள்ளது இல்லையெனில் நீலம் இது S32மற்றும் என்பதைக் காணலாம் இங்கே இந்த நிறம் இங்கே இது ஒன்றாகும் ஆனால் மைய ப்ரிக்யூவென்ஸிணில் அவை சுமார் 6 dB எனவே நீங்கள் ஒரு சிறிய விஷயத்தை உருவாக்க இது எளிய வழி இப்போது அதற்கு பதிலாக இப்போது உங்களுக்குச் சொல்லுங்கள் 5 நானோ ஹென்றி மற்றும் இது 5 நானோ ஹென்றி இண்டக்டர்களின் மதிப்பை நீங்கள் அதிகரித்தால் 5 என்று சொல்லலாம் ஆகிறது 10 எனவே என்ன நடக்கும் அதற்கேற்ப நீங்கள் மதிப்பை மாற்ற வேண்டும் C இன் இந்த முழு விஷயத்தையும் குறைந்த ப்ரிக்யூவென்ஸிணிற்கு மாற்றலாம் இப்போது மாற்று வழியைப் பார்ப்போம் எனவே முந்தைய விஷயத்தில் நாங்கள் அதைப் பார்த்தோம் இண்டக்டர் மற்றும் கெபாசிடர்யைப் பயன்படுத்தலாம் இங்கே நான் உங்களுக்கு ஒரு சிறிய பவர் டிவைடர் வடிவமைப்பைக் காட்டியுள்ளேன் 900 மெகா ஹெர்ட்ஸ் மீண்டும் நாங்கள் குறைந்த விலை சப்ஸ்டிரேட்றைப் பயன்படுத்தினோம் இங்கு என்ன செய்யப்பட்டுள்ளது அதனால் இது 50 Ω 50 அதாவது 50 Ω ஆகும் இப்போது இங்கே அந்த தொடர் இண்டக்டர் இந்த மெல்லிய கோட்டால் உணரப்பட்டுள்ளது அதுதான் தொடர் இண்டக்டர் இங்கே உணரப்பட்டது மற்றும் இந்த விஷயத்தை இங்கே பயன்படுத்துவதன் மூலம் காப்பாசிட்டன்ஸ்வு உணரப்படுகிறது நீங்கள் உண்மையில் வேண்டும் இப்போது டிரான்ஸ்மிஷன் லைன் கருத்தை நினைவுபடுத்துங்கள் எனவே திறந்த சிறிய வரி ஒரு காப்பாசிட்டன்ஸ்வாக capacitance செயல்படும் திறந்த சிறிய வரி ஒரு காப்பாசிட்டன்ஸ்வாக செயல்படும் சரி எனவே இங்கே தொடர் இண்டக்டர் 0 4 மிமீ அகலத்துடன் உணரப்படுகிறது இது இங்கே 0 4 மிமீ மற்றும் ஷன்ட் காப்பாசிட்டன்ஸ்வு அகலம் 2 மி ஒட்டுமொத்த அளவு 21 மிமீ மட்டுமே என்பதை இப்போது நீங்கள் காணலாம் சிறிய அளவு தேவைப்பட்டாலும் கூட இங்கே ஒரு சிறிய வளைவு மற்றும் சிறிது பயன்படுத்தலாம் அங்கே குனிந்து கொள்ளுங்கள் எனவே நீங்கள் அளவையும் குறைக்கலாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் செயல்திறனைப் பார்ப்போம் எனவே இது S11புளொட் என்பதை நீங்கள் காணலாம் நாங்கள் சுமார் 31 பேண்ட்வித்யைப் பெறுகிறோம் இந்த பேண்ட்வித் λ 4 உடன்ஒப்பிடப்படுவதை நீங்கள் காணலாம் டிரான்ஸ்பார்மர் சற்று சிறியது S21மற்றும் S31நீங்கள் உண்மையில் பார்க்க முடியும் 3 12 இது உண்மையில் நாம் என்ன ஒரு இருந்ததால் விட சிறியதாகλ 4 டிரான்ஸ்பார்மர் 3 3 இருந்தது மற்றும் S22S33 தோராயமாக மைய ப்ரிக்யூவென்ஸிணில் 6 dB ஏனெனில் நாங்கள் ஐசோலேஷன் படுத்தும் ரெசிஸ்டன்ஸ்பை வைக்கவில்லை இங்கே எனவே இப்போது 2 வழி சமமற்ற பவர் டிவைடர்னைப் பார்ப்போம் சரி இப்போது இவை அனைத்தையும் கொடுத்துள்ளேன் படிகள் ஆனால் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல விரும்புவது கருத்தியல் ரீதியாக நாங்கள் ஒரு இன்புட்ட்டைக் கொடுக்கிறோம் என்று சொல்லலாம் பவர் P1இங்கே நாம் விரும்புவது P2xP1மற்றும் P3 P1க்கு சமமாக இருக்க வேண்டும் அப்படியென்றால் நீங்கள் P1ஐப் பெறும் இரண்டையும் நீங்கள் சேர்க்கிறீர்கள்அதாவது எதையும் மீண்டும் ரெப்லக்டெட்க நாங்கள் விரும்பவில்லை இந்த குறிப்பிட்ட டிரான்ஸ்மிஷன் லைன் நெட்வொர்க்கில் பவர் லொஸ் முடிந்தவரை சிறியதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் எனவே இதற்கான எங்கள் நோக்கம் S11 0 எனவே இதன் பொருள் என்னவென்றால் இதில் இன்புட்ட்டு இம்பெடன்ஸ் நமக்கு வேண்டும் புள்ளி 50 Ω ஆக இருக்க வேண்டும் மற்றும் அந்த இன்புட்ட்டு இம்பெடன்ஸ் Zin2 உடன் இணையாக Zin1 ஆல் வழங்கப்படுகிறது அதனால் Zin1என்றால்என்ன Zin2என்றால் என்ன அதுZ¿2 Z22Z0ஆக இருக்கும் எனவே நாம் அந்த மதிப்புகளை வைக்க வேண்டும் இப்போது நாம் வோல்ட்டேஜ்ங்களின் வடிவத்திலும் எழுத வேண்டும் எனவே P1என்றால்என்ன என்று சொல்வோம் இந்த வோல்ட்டேஜ்த்தை V0P1V022Z0 என வரையறுத்தால் P2என்னவாக இருக்கும் நம்மால் முடியும் இங்கிருந்து கணக்கிடுங்கள் எனவே இது ஒரு இழப்பற்ற கோடு மற்றும் இது ஒரு இழப்பற்ற கோடு என்றால் எனவே நம்மால் முடியும் P2 வரையறுக்க2இந்த பேஸ்த்தில் இருக்கும்P2V022Z¿1 P3என்னவாக இருக்கும் P3 V022Z¿2 இதை நீங்கள் P1நீங்கள் இதைxP1 ஆகவைத்து இதைஎளிதாக்குங்கள் Z1 க்குZ1Z0√xZ2எனஒரு வெளிப்பாடு கிடைக்கும் நீங்கள் Z2 Z0√ ஆககிடைக்கும் எனவே நான் விரும்பிய ஒரு சிக்கல் அறிக்கையை இங்கு கொடுத்துள்ளேன் 34 பவர் இங்கே செல்ல வேண்டும் பவர் இங்கே செல்ல வேண்டும் இந்த மதிப்புகளை நீங்கள் மாற்றுகிறீர்கள் அதை இப்போது நாம் காணலாம் Z1 100 Ω Z2 57 7 Ω இது இங்கே உள்ளது இப்போது நீங்கள் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்சரிபார்க்க எனவே பவர் என்றால் குறைந்த பவர் இங்கே போகிறது எனவே குறைந்த பவர் இங்கு செல்கிறது அதாவது இது இம்பெடன்ஸ் உயர் இம்பெடன்ஸ் உயர் பொருள் அகலம் சிறியது எனவே சிறிய அகலம் குறைந்த பவர் போகும் இங்கே இம்பெடன்ஸ் சிறிய அகலம் பெரியதாக இருக்கும் எனவே அதிக பவர் செல்லும் இரண்டு குழாய்களின் வழியாக செல்லும் ஒரு பவர்யாக இந்த முழு பவர் ஓட்டத்தையும் நீங்கள் உண்மையில் சிந்திக்கலாம் எனவே குழாயின் அகலம் இங்கே சிறியதாக இருந்தால் அல்லது குழாயின் விட்டம் சிறியதாக இருந்தால் குறைந்த நீர் போகும் இந்த குழாயின் விட்டம் அதிகமாக இருக்கும்அதிக நீர் போகும் எனவே இங்கே அதே விஷயம் என்றால் Z1க்கான கோட்டின் அகலம்சிறியது குறைந்த பவர் செல்லும் எனவே நீங்கள் இந்த விஷயங்களைப் பயிற்சி செய்யலாம் ஆனால் சிமுலேஷன் படுத்தப்பட்ட முடிவுகளை இப்போது உங்களுக்குக் காட்ட விரும்புகிறேன் அதனால் அதே வடிவமைப்பிற்கு நான்கில் ஒரு பங்கு மற்றும் நான்கில் நான்காவது சிமுலேஷன் படுத்துதலை நாங்கள் செய்துள்ளோம் அந்த எனவே 100 Ω அகலம் 1 உடன் தொடர்புடையது 0 4 ஆக வெளிவருகிறது இதற்காக இது 1 2 மிமீ ஆகும் இது 0 4 இது 1 பவர்யின் தோராயமாக 6 dB மற்றும் ¾ பவர் தோராயமாக இது இங்கே மேட்சிங்ம் பெறப்பட்டதையும் பேண்ட்வித்யையும் நீங்கள் காணலாம் இங்கே பெறப்பட்டவை சுமார் 42 ஆகும் சில பிராட்பேண்ட் டேப்பர்டு லைன் பவர் டிவைடர் விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்குக் காட்டலாம் எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் கருத்து மிகவும் எளிது எனவே இது 50 Ω மற்றும் இங்கே விரும்புவது 100 Ω ஆகும் எனவே மைக்ரோஸ்ட்ரிப் கோட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் இது 100 Ω இம்பெடன்ஸ்க்கு சொந்தமான அகலத்தைக் கொண்டுள்ளது அகலம் இங்கே 50 Ω உடன் ஒத்திருக்கிறது எனவே நாங்கள் என்ன செய்தோம் என்பதை இங்கே காணலாம் எனவே 50 Ω க்கு w 1 6 மிமீ 0 4 மிமீ வரை தட்டப்பட்டது அதனால் அவ்வளவுதான் இது நேரியல் குறுகலான வரி மற்றும் நாம் இங்கே என்ன பெறுகிறோம் என்று பார்ப்போம் எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் நீங்கள் S21 S31 3 2 dB ஐ இங்கே காணலாம் ஆனால் இது இங்கே காட்டுகிறது 0 முதல் 10 ஜிகாஹெர்ட்ஸ் வரை இது மிகப் பெரிய ப்ரிக்யூவென்ஸி வரம்பாகும் எனவே அதை நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட மதிப்புக்கு இங்கே குறைகிறது இது ஒவ்வொன்றும் 5 dB இப்போது S22 S32நம்மிடம் இருப்பதால் எந்த ஐசோலேஷன் ரெசிஸ்டன்ஸ்பையும் வைக்க வேண்டாம் எனவே இந்த கட்டத்தில் அது இருப்பதைக் காணலாம் 6 dB சுமார் 10 டி பி குறைகிறது நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த முழு விஷயமும் கணிசமாக குறைந்து வருகிறது அதாவது மிக உயர்ந்த டான் டெல்டாவைக் கொண்ட நஷ்டமான FR4 சப்ஸ்டிரேட்றை எடுத்துள்ளோம் உண்மையில் ஒன்று இந்த குறிப்பிட்ட ப்ரிக்யூவென்ஸிணில் இந்த குறிப்பிட்ட சப்ஸ்டிரேட்றை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது சரி எனவே பொதுவாக FR4 சப்ஸ்டிரேட் 2 5 GHz க்கு அப்பால் பயன்படுத்த வேண்டும் என்று நான் பரிந்துரைக்கவில்லை அதனால் ஒருவர் நல்ல தரமான சப்ஸ்டிரேட்றைப் பயன்படுத்தினால் இந்த குறைவு ஒப்பீட்டளவில் சிறியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் பார்ப்பது இங்கே S11நாம் 17 5 dB வரியை எடுத்துக் கொண்டால்S11 ஐநீங்கள் காணலாம் எல்லாவற்றையும் விட குறைவாக உள்ளது என்று நீங்கள் கூறலாம் 10 ஜிகாஹெர்ட்ஸ் வரை மதிப்பு நான் 20 ஐப் பார்த்தாலும் இந்த சிறிய விஷயத்தைத் தவிர்த்து இங்கே காணலாம் இந்த முழு விஷயம் 20 dB ஸ்லைடு நேரம் 3128 ஐப் பார்க்கவும் 2 அல்ட்ரா பிராட்பேண்ட் ரெசிஸ்டோர் பவர் டிவைடர்யும் விரைவாகக் காண்பிப்பேன் இவைகள் என்ன இரண்டு அல்ட்ரா பிராட்பேண்ட் பவர் டிவைடர் எனவே நீங்கள் 50 Ω ரெசிஸ்டோர்யத்தை வைத்தால் இங்கே உண்மையில் பேசலாம் இங்கே மற்றும் இங்கே 50 Ω ரெசிஸ்டோர் எனவே நாம் என்ன நடக்கும் இது 50 50 100 50 50 100 100 100 50 எனவே அதுதான் சர்க்யூட் இப்போது இதே 0 முதல் 10 ஜிகாஹெர்ட்ஸ் வரை பதிலைப் பார்த்தால் S11 20 dB இந்த முழு ப்ரிக்யூவென்ஸி ரேன்ச் அளவைப் பாருங்கள் மிகச் சிறியது எனவே இப்போது கேள்வி ஏன் நாங்கள் அதைப் பயன்படுத்த வேண்டாம் அதற்கான காரணம் என்னவென்றால் நீங்கள் 50 Ω ரெசிஸ்டோர்யம் 50 Ω ரெசிஸ்டன்ஸ்பைப் பயன்படுத்தினால் இங்கே பவர் இழக்கப்படும்12 பவர் இங்கே இழக்கப்படும் எனவே மொத்தம் பின்னர் சொல்லலாம் இந்த பகுதிக்கு நான்கில் ஒரு பங்கு மற்றும் நான்கில் ஒரு பங்கு இருக்கும் அதாவது இதன் பொருள் மொத்தத்தை நீங்கள் பார்த்தால் இங்குள்ள ரெசிஸ்டன்ஸ்பில் பவர் இழக்கப்படும் நான்கில் ஒரு பங்கு வழங்கப்படும் நான்கில் ஒரு பங்கு வழங்கப்படும் அதனால்தான் S21 S31 6 dB சரி எனவே இதன் பொருள்34 போகிறது 34 இங்கே செல்கிறது சரி எனவே கூடுதல் பவர் லொஸ்பை நீங்கள் பொருட்படுத்தாத சில சூழ்நிலைகளில் மட்டுமே நீங்கள் இந்த வகையான கன்பிகுரேஷன்ஐப் பயன்படுத்தலாம் சரி எனவே ஆய்வக நோக்கங்களுக்காக இந்த விஷயங்கள் பயன்படுத்த மிகவும் எளிமையானவை நீங்கள் கூட முடியும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் விலை என்ன என்று பாருங்கள் இது மிகவும் சிறியது ஒரு வழக்கமான 50 Ω மொத்தமாக resistor0 1 ரூபாய் கூட செலவாகாது எனவே இது 1 ரூபாய் மற்றொரு 1 ரூபாய் இது ஒரு சிறிய PCB இது சில 10 ரூபாய்க்கு மேல் கூட உங்களுக்கு செலவாகாது எனவே முழு விஷயத்திற்கும் மிகக் குறைவு பணம் ஆனால் மற்ற நாடுகளிலிருந்து நீங்கள் இறக்குமதி செய்ய விரும்பினால் அது உங்களுக்கு செலவாகும் 50 டாலர் அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசையில் எங்காவது அது மிக அதிகமாக உள்ளது எனவே தயவுசெய்து இந்தியாவில் வடிவமைப்பைச் செய்யத் தொடங்குங்கள் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் வடிவமைப்பு செய்தால் இந்தியாவில் நாங்கள் இந்தியாவில் மட்டுமே செய்ய முடியும் மேலும் இவை அனைத்தையும் நீங்கள் மிகக் குறைந்த செலவில் பெறலாம் விலை மிக்க நன்றி